இந்த விரிவுரையில் மனிதனின் நினைவாற்றலில் உள்ள வரம்புகள் பற்றி விவாதிக்கப் போகிறோம் சாஃப்ட்வேர் சந்திக்கப்படுகிறது

சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ன் சிக்கலை அதிகரிக்கும் அதாவது உருவாக்குவதற்காக செலவிடப்படும் அடிப்படை விலை முயற்சி மற்றும் நேரம் ஆகியவை அதி வேகமாக உயரும் இதில் இரண்டு முக்கிய கோட்பாடுகள் உள்ளன ஒன்று அப்ஸ்டிரேக்ஸன்

அப்ஸ்டிரேக்ஸன் எனக்கூறப்படுகிறது

ஒவ்வொரு அப்ஸ்டிரேக்ஸன் செய்யும் போது அதன் மற்ற விஷயங்கள் அதாவது சுவற்றின் தடிமன் நில வரைபடம் உட்புற கட்டமைப்பு மற்றும் பிற விஷயங்களை ஒதுக்குவீர்கள் உங்களுக்கு ஒரு அநுமானிக்கப்பட்ட வழக்கு வழங்கப்படுகிறது அதாவது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த நாட்டில் உங்கள் கம்பெனியை சந்தைப்படுத்தும் வேலையை உங்களுக்கு வழங்குவதாக வைத்துக்கொள்வோம் நீங்கள் அந்த நாட்டிற்குச் சென்று அந்த நாட்டை சுற்றிப்பார்த்து அங்குள்ள மக்களிடம் பழகி அதன் கட்டமைப்பு மற்றும் பிற விஷயங்களை பார்க்க விரும்புகிறீர்களானால் அது மிகச் சிக்கலான விஷயமாக மாறிவிடும் மேலும் 10 முதல் 100 வருடங்கள் எடுத்துக் கொள்ளும் இருந்தபோதிலும் நீங்கள் அந்த நாட்டைப் பற்றி முழுவதும் புரிந்துகொள்ள முடியாது நீங்கள் அந்த நாட்டைப் பற்றிய பல்வேறு வரை படங்களை பார்த்து புரிந்து கொள்வதே உசிதமாகும் வரைபடங்கள் ஒரு நாட்டின் அடிப்படை மாடல் மற்றும் சாலைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ள முடியும் புற வரைபடத்தை வைத்து நம்மால் அந்த நாட்டின் விளைநிலங்கள் உயரமான வெவ்வேறு பகுதிகள் ஆறுகள் மற்றும் கடல் பகுதிகளை தெரிந்துகொள்ளலாம் அப்ஸ்டிரேக்ஸன் அமைக்க முடியும் ஒரே ப்ராப்ளத்திற்கு உருவாக்க முடிகிறது ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கூற்றில் கவனத்தைச் செலுத்துகிறது ஒரு பிராப்ளம் செயல்படுத்துகிறது ஒரு சிக்கலான ப்ராப்ளத்தின்ஐ பற்றி புரிந்துகொள்ள இந்த பூமியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களின் உயிர் வடிவமைப்பை பார்ப்போம் இந்த உயிரின வடிவமைப்பை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் வெவ்வேறு உயிரினங்களைப் பற்றி ஆராயத் தொடங்கலாம் ஆனாலும் எவராலும் அவர்களுடைய வாழ்நாளில் இதை முடித்துவிட முடியாது இதற்கு மாறாக நீங்கள் பல்வேறு படிநிலைகளை கொண்ட அப்ஸ்டிரேக்ஸன் ஐ உருவாக்கலாம்

உயிரின வடிவமைப்பின் அப்ஸ்டிரேக்ஸன் மாடல் உருவாக்குகிறோம் மாடலை படிப்படியான நிலைகளில் புரிந்துகொள்ளவேண்டும் மாடலுக்கான உதாரணம் புத்தகத்தின் உள்ளடக்க பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுபோன்று நம் நடைமுறையில் பயன்படுத்தும் நூற்றுக்கணக்கான வெவ்வேறு மாடல்கள் இருக்கின்றன மற்றுமொரு முக்கிய கோட்பாடு டிகம்போசிஷன் புரிந்து கொள்ள முடியும் உதாரணத்திற்கு நம் அன்றாட வாழ்க்கை இதில் அனேக இடங்களில் இந்தப் டிகம்போசிஷன் ஒரு விடை கிடைக்கும் டிகம்போசிஷன் கொள்கையின் மிகவும் பிரபலமான ஓர் உதாரணம் நீங்கள் ஒரு கட்டு குச்சிகளை உடைப்பது மிகவும் கடினம் ஆனால் அந்த குச்சிகளை பிரித்து தனித்தனியாக உடைத்தீர்களானால் அது சுலபம் நீங்கள் ப்ராப்ளத்தை கொள்கைகளிலும் இது ஒரு மைல்கல் அனைத்தையும் தொடச்சியற்று எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்தப் புத்தகத்தை படிப்பது மிகவும் சிக்கலாக இருக்கும் எனவே புத்தகத்தை அத்தியாயங்களாக அமைப்பது அவசியம் மற்றும் இது பெரிய சிக்கலான விஷயத்தை சிறிய கையாளக்கூடிய பாகங்களாகப் பிரிக்கிறது வர்த்தகரீதியான பெரிய ப்ராப்ளங்கள் கொள்கையினால் ஏற்படக்கூடிய பலன்கள் பின்வருமாறு முதலில் நீங்கள் பெரிய ப்ரோக்ராமை உருவாக்க வேண்டும் அதுவே மிக வேகமாக அதிகரிக்கும் சிக்கல்களை கையாளுவதற்கு சிறந்த முறை இங்கு முறையான உத்திகள் உள்ளன அவை அப்ஸ்டிரேக்ஸன் உருவாக்க முடியும் இந்த முறைப்படியான நுட்பங்களை நீங்கள் தெரிந்துகொள்ள வேண்டும் என்பதே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஐ பராமரிப்பதற்கும் நீங்கள் இந்த முறைப்படியான உத்திகளை பயில வேண்டும் மற்றும் குழு அடிப்படையான உருவாக்கத்தில் வரும் பிரச்சினைகளை பார்ப்பதற்கு இந்த முறைப்படியான உத்திகள் உதவும் தேவையான அனைத்துத் திறமைகளையும் பெற்றபிறகு ஒரு சிறிய ப்ரோக்ராமை எழுதுவதற்கும் உதவும் ஜாப் சவால்கள் தேடுதல்கள் மற்றும் நிச்சயமற்ற வெளிப்பாடுகளையும் கொண்டது உதாரணத்திற்கு நீங்கள் கடைவீதிக்குப் போய் ஒரு இனிப்புப் பண்டத்தை வாங்கவேண்டும் இது உங்களால் முடியும் இது நன்கு வரையறுக்கப்பட்ட நன்கு புரிந்துகொண்ட ஒரு வேலை இதை சுலபமாக முடிக்க முடியும் இதில் எந்த நிலையற்ற தன்மையும் இல்லை இதை கண்டிப்பாக முடிக்க முடியும் ஆய்வு முறையின் வெளிப்பாடு நிச்சயமற்றது புற்றுநோயை குணமாக்குவதற்கான கண்டுபிடிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அந்த வேலையைத் தொடர்ந்து செய்யலாம் ஆனால் அது வெற்றி அடையுமா என்பது நிச்சயமாகத் தெரியாது ப்ராஜெக்ட் என்பது முற்றிலுமாக தீர்மானிக்கக் கூடியது சவால்கள் நிறைந்தது ஆனால் அதில் சில வேலைகள் திரும்பத் திரும்ப செய்யக்கூடியவை சாஃப்ட்வேர் சில வழக்கமான வேலைகளை கொண்டதாக இருக்கும் அதே சமயத்தில் சில சவால்களையும் கொண்டிருக்கும் இரு முக்கியமான சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்கள் இருக்கின்றன

உருவாக்கங்களை விட சேவைகளே மிக அதிகம் மற்றும் உருவாக்க சந்தைகளை முறையும் இல்லை

ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஐ எடுத்துக்கொள்ளலாம் இவை அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்களால் உபயோகிக்கப்படுகிறது மற்றொரு வகை செங்குத்து அவை வங்கிகள் மட்டுமே உபயோகிக்க கூடியதாக இருக்கும் இந்த கிடைமட்ட உருவாக்கமானது ஒரு குறிப்பிட்ட விருப்பமுள்ள நிறுவனங்களுக்கு மட்டுமே ஆனது வாடிக்கையாளரருக்கான சாஃப்ட்வேர் ஆகவே இருக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்காக செய்ததாக இருக்கும் அல்லது மற்ற வாடிக்கையாளர்களுக்காக சில மாற்றங்களை கொண்டதாக இருக்கும் நாம் அடுத்த விரிவுரையில் தொடர்வோம்